மின்னூட்ட பகிர்வு காரணமாக நிலை மின்னழுத்தம் II ஒரு வளையம் மற்றும் கோளவோட்டில் மின்னூட்டம் முந்தைய பாடத்தில் வரையறுக்கப்பட்ட நீளத்துடன் கூடிய கோட்டு மின்னூட்டத்திற்கான மின்னழுத்தத்தை கணக்கிட்டு பின்னர் வரம்பு L முடிவிலிக்குச் செல்வதைக் கணக்கிட்டோம் இந்த பாடத்தில் நாம் ஆரம் r கொண்ட ஒரு வளையத்தை எடுத்து z தூரத்திலுள்ள அதன் அச்சில் மின்னழுத்தத்தை கணக்கிடுகிறோம் முந்தைய சில பாடங்களில் நாம் செய்த மின்புல கணக்கீட்டோடு ஒப்பிடும்போது இந்த கணக்கீடு மிகவும் எளிதானது ஏனென்றால் நான் செய்ய வேண்டியது z இல் V ஐ கணக்கிடுவதுதான் அது dq நான் வளையத்தில் எடுத்த அந்த சிறிய dq மின்னூட்டம் வகுத்தல் 4 பை எப்சிலன் 0 முறை அந்த சிறிய மின்னூட்டத்தில் இருந்து உள்ள தூரம் இதை தொகையீடு செய்ய வேண்டும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் கணக்கீடு மிகவும் எளிமையாகிறது ஏனென்றால் நான் வளையத்தின் சுற்றளவில் எடுக்கும் இந்த சிறிய மின்னூட்டங்களின் தூரமானது அச்சில் கொடுக்கப்பட்ட புள்ளியிலிருந்து சம தூரத்தில் இருக்கும் அந்த தூரம் தொகையீடு dq இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 வர்க்கமூலம் z வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் ஆகும் இங்கு R என்பது வளையத்தின் ஆரம் எனவே இந்த தொகையீடு உண்மையில் z மற்றும் R ஐ சார்ந்தது அல்ல இது dq ஐ மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இதை 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q இங்கு Q என்பது வளையத்தின் மொத்த மின்னூட்டம் வகுத்தல் வர்க்கமூலம் z வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் என்று எளிதாக எழுதலாம் உங்கள் வகுப்பீட்டில் இந்த z திசையில் இந்த மின்னழுத்தத்தின் சாய்வு அல்லது சாய்வின் z கூறுகளை கொண்டு z இல் அந்த z திசையில் மின்புலத்தை கணக்கிட உங்களுக்கு ஒரு கணக்கு தருவேன் இதைப் பயன்படுத்தி இப்போது நான் ஒரு மின்னூட்ட ஓடு காரணமான மின்னழுத்தத்தை கணக்கிடப் போகிறேன் எனவே இது ஆரம் R கொண்ட மின்னூட்ட ஓடு மேலும் இது அலகு பரப்புக்கு சிக்மாவை கொண்டுள்ளது நீங்கள் ஏற்கனவே பதிலை அறிந்திருக்கலாம் இருப்பினும் இது செய்ய வேண்டிய கணக்கீடுகளுக்கு அல்லது தொகையீடு செய்வதற்கு சில பயிற்சிகளைத் உங்களுக்கு தரும் மின்னழுத்தத்திற்கான கணக்கீடுகளை நீங்கள் அறிவீர்கள் எனவே வசதிக்காக z அச்சில் உள்ள மின்னழுத்தத்தை கணக்கிடுகிறேன் இருப்பினும் கோள சமச்சீர் காரணமாக மின்னழுத்தமானது ஒரே தூரத்தில் எங்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே பின்னர் நான் இந்த z ஐ சிறிய r ஆல் மாற்றலாம் அங்கு r மையத்திலிருந்து உள்ள தூரத்தைக் குறிக்கும் எனவே இந்த ஆரம் R மற்றும் நான் மையத்திலிருந்து z தூரத்தில் உள்ள மின்னழுத்தத்தைக் கணக்கிடுகிறேன் நான் கோள ஆயத்தொலைவுகளைப் பயன்படுத்தப் போகிறேன் ஒரு வளையத்தை எடுத்து கோணம் தீட்டாவில் நான் ஒரு மின்னூட்டத்தை கொண்டால் இந்த வளையம் எனக்கு மின்னழுத்தம் dv ஐ தரும் என்று எனக்குத் தெரியும் இது இந்த வளையத்தில் உள்ள மின்னூட்டத்திற்கு சமம் இதை நாம் இப்போதுதான் கணக்கிட்டோம் 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மடங்கு வளையதிலிருந்து உள்ள தூரம் வளைய சுற்றளவில் இருந்து உள்ள தூரமானது z கழித்தல் இந்த தூரம் இது z கழித்தல் R கொசைன் தீட்டா வர்க்கம் கூட்டல் இந்த ஆரத்தின் வர்க்கம் இது R வர்க்கம் சைன் வர்க்க தீட்டா அடுக்கு 1 கீழ் 2 இது சமம் 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 மின்னூட்டம் எவ்வளவு மின்னூட்டம் சிக்மா முறை ds இங்கு ds வளையத்தின் பரப்பளவு வகுத்தல் நான் இதை கணக்கிட முடியும் இது z வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் கழித்தல் 2 z R காஸ் தீட்டா என வருகிறது dV 14π0dQz Rcos θ2R2sin212 14π0σdsz2R2 2zRcosθ முந்தைய விரிவுரை ஒன்றில் இருந்து ds என்பது R வர்க்கம் d கொசைன் தீட்டா d ஃபை என்பதை நினைவுகூருங்கள் எனவே நான் இந்த d மின்னழுத்தம் சமம் 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 இந்த dV ஐ கன அளவு தொகையீட்டுடன் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த மின்னழுத்தம் dV சமம் சிக்மா R வர்க்கம் d கொசைன் தீட்டா d ஃபை இன் கீழ் z வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் கழித்தல் 2 z R காஸ் தீட்டா ஒரு எச்சரிக்கை dS R2dcosθdϕ dV 14π0R2dcosθdϕz2R2 2zRcosθ எச்சரிக்கை என்னவென்றால் நான் இந்த d ஃபை ஐ இங்கே எழுதியுள்ளேன் ஆனால் dq dq க்கு நான் வளையத்தில் உள்ள மின்னூட்டத்தை எழுதி உள்ளேன் எனவே நான் இந்த ஃபை தொகையீட்டை ஏற்கனவே செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது வளையத்தின் மொத்த மின்னூட்டத்தை குறிக்கிறது இதை தொகையீடு செய்யமுடியும் என்பதை காண்பிப்பதற்காகவே நான் இதை இங்கே எழுதினேன் ஏனெனில் இந்த தொகையீட்டில் ஃபை இல்லை எனவே நான் எப்படி எழுதி இருக்க வேண்டும் என்றால் நான் இதை அடித்துவிட்டு சரி செய்கிறேன் இது இந்த d ஃபை உண்மையில் தேவையில்லை என்று உங்களுக்குச் சொல்ல தான் d ஃபை தொகையீட்டை வளையத்தின் மொத்த மின்னூட்டத்தைக் கணக்கிட நான் ஏற்கனவே மேற்கொண்டிருக்க வேண்டும் எனவே வளையத்தின் மொத்த பரப்பளவு 2 பை R வர்க்கம் d கொசைன் தீட்டா என எழுதுகிறேன் ஆகையால் z இல் உள்ள மின்னழுத்தம் உண்மையில் V z சமம் 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 சிக்மா R வர்க்கம் d கொசைன் தீட்டா முறை 2 பை வகுத்தல் வர்க்கமூலம் z வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் கழித்தல் 2 z R காஸ் தீட்டா மற்றும் கொசைன் தீட்டா மைனஸ் 1 முதல் 1 வரை தொகையீடு செய்யப்படுகிறது எனவே இந்த விடை 2 பை ரத்தாகும் எனக்கு 2 கிடைக்கும் எனவே சிக்மா இன் கீழ் 2 எப்சிலன் 0 R வர்க்கம் தொகையீடு மைனஸ் 1 முதல் 1 வரை d கொசைன் தீட்டா இதை dx வகுத்தல் வர்க்கமூலம் z வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் கழித்தல் 2 z R x என எழுதலாம் இந்த தொகையீடு மிகவும் எளிதானது இதை நான் சிக்மா R வர்க்கம் கீழ் 2 எப்சிலன் 0 முறை மைனஸ் 1 இன் கீழ் 2 z R முறை பிளஸ் 2 வர்க்கமூலம் z வர்க்கம் கூட்டல் R வர்க்கம் கழித்தல் 2 z R x மைனஸ் 1 முதல் 1 வரை என எழுதலாம் இந்த 2 இந்த 2 ம் ரத்தாகும் இந்த R இதில் ஒரு R உடன் ரத்தாகும் எனக்கு இறுதி கோவையாக சிக்மா R இன் கீழ் 2 எப்சிலன் 0 z உள்ளே எனக்கு இந்த 1 க்கு இது z கழித்தல் R வர்க்கம் இந்த மைனஸ் அடையாளத்துடன் கிடைக்கும் நான் இதற்குப் பின்னர் வருகிறேன் எனவே எண்ணளவு z கழித்தல் R மேலும் இங்கே எண்ணளவு z கூட்டல் R இது ஏற்கனவே ஒரு நேர்மறையான அளவு அதுவே எனது விடை 2πz2R2 2zRcosθR220 11dXz2R2 2zRXσR20zz R zR எனவே இந்த விடை என்னவென்று பார்ப்போம் V z என்பது சிக்மா R இன் கீழ் 2 எப்சிலன் 0 z கூட்டல் R கழித்தல் எண்ணளவு z கழித்தல் R ஆகும் R ஐ விட Z அதிகமாக இருந்தால் இது சிக்மா R இன் கீழ் 2 எப்சிலன் 0 z கூட்டல் R கழித்தல் z கூட்டல் R இந்த z ரத்தாகிறது மற்றும் உங்களுக்கு 2 சிக்மா R வர்க்கம் z இங்கே z இங்கே கீழ் 2 எப்சிலன் 0 z கிடைக்கும் இதை 4 பை R வர்க்கம் சிக்மா இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 z என எழுதலாம் இது Q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 z இப்போது நான் z ஐ R ஆல் மாற்ற முடியும் ஏனென்றால் இது உண்மையில் கோள அமைப்புக்கு முக்கியமல்ல எனவே R இல் உள்ள V என்பது Q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 R ஐ தவிர வேறொன்றுமில்லை If zR VzσR20zzR zR2σR220z4πR24π0zQ4π0z இந்த கோளத்தின் உள்ளே இந்த ஓட்டின் உள்ளே என்ன ஆனது நான் அதை சொல்கிறேன் R ஐ விட z குறைவாக உள்ளது V z சமம் சிக்மா R இன் கீழ் 2 பை எப்சிலன் 0 z கூட்டல் R கழித்தல் R கூட்டல் z z இங்கே உள்ளது இந்த R ரத்தாகும் எனவே எனக்கு சிக்மா R இன் கீழ் எப்சிலன் 0 இது 4 பை சிக்மா R வர்க்கம் கீழ் 4 பை எப்சிலன் 0 R இது Q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 R என்பதாகும் இது V உள்ளே மாறிலியாக இருப்பதைக் குறிக்கிறது Z R VzσR20zz R R zσR04πσR24π0RQ4π0R எனவே V எவ்வாறு மாறுபடுகிறது VR R உடன் உள்ளே மாறிலியாக இருக்கிறது பின்னர் Q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 R என ஆகிறது இது கொஞ்சம் மென்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்று இந்த மதிப்பும் மாறிலி இந்த மதிப்பு 4 பை எப்சிலன் 0 R மாறிலி ஆகும் உள்ளே உள்ள மின்னழுத்தம் மாறாது எனவே இதன் சாய்வு 0 ஆக இருக்கும் எனவே உள்ளே உள்ள புலம் உள்ளே புலம் 0 பின்னர் வெளியே 1 இன் கீழ் r வர்க்கம் என ஆகிறது